மீண்டும் வரவேற்கிறேன்எனவே சூப்பர் நோட் ன் மற்றொரு எடுத்துக்காட்டுக்கு வாருங்கள் ஒரு முறை சொல்கிறேன் டி சி சர்க்யூட் க்கு எல்லாம் விரிவாக விளக்கப்பட்டு வருகிறது முடிந்தவரை முயற்சி செய்யலாம் அடிப்படை விஷயங்களை அறிய அல்லது அடிப்படைகளில் முடிந்தவரை தெளிவுடன் இருக்க வேண்டும்ஏனென்றால் இதேபோன்றுதான் ஏசி சர்க்யூட் க்கும் காந்த சர்க்யூட் க்கு கப்ல்டு சர்க்யூட் க்கு கூட இது பொருந்தும் எனவே காந்த சர்க்யூட்circuit கிட்டத்தட்ட எலெக்ட்ரிக்கல் சர்க்யூட் க்கு ஒத்ததாக இருக்கும் எனவே அந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் அனைத்தையும் விளக்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் அந்த நேரத்தில் இந்த கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் எனவே தான் இந்த சர்க்யூட் க்கு அதிக நேரம் செலவழிக்கிறோம் மேலும் பல எடுத்துக்காட்டுகள் பல வகையான எடுத்துக்காட்டுகள் இருந்தால் அது நிறைய உதவும் எனவே இப்போது இந்த உதாரணம் இதைத்தான் எடுத்துள்ளோம் இது ஒரு சூப்பர் நோட் ஏனெனில் இது ரெஃபெரென்ஸ் நோட் இந்த வரிசை மற்றும் அதன் வோல்டேஜ் v 0 0 எனவே இந்த விஷயத்தில் ஒரு இண்டிபெண்டென்ட் கரண்ட் சோர்ஸ் இங்கே நோட் 1 இல் இணைக்கப்பட்டுள்ளது 5 ஆம்பியர் கரண்ட் இந்த நோட்க்குள் நுழைகிறது இங்கே 5 ஆம்பியர்ஸ் மற்றும் மற்றொரு 10 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் நோட் 2 இல் உள்ளது எனவே இதன் பொருள் இந்த 10 ஆம்பியர் கரண்ட் இந்த நோட் 2 மற்றும் இந்த V1 ஐவிட்டு வெளியேறுகிறது இதுநோட் 1இது நோட் 2 இந்த 2 நான்ரெஃபெரென்ஸ் நோட் மற்றும் v2 வோல்டேஜ் சோர்ஸ் இணைக்கப்பட்டுள்ளதுஅதாவது இது ஒரு சூப்பர் நோட்யை உருவாக்குகிறது எனவே இது போன்று இருந்தால் வோல்டேஜ் சோர்ஸ் அது 1 ஆக இருக்கலாம் அது 2 ஆக இருக்கலாம் பரவாயில்லை நான்ரெஃபெரென்ஸ் நோட் க்கு இடையில்வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் அது ஒரு சூப்பர் நோட்யை உருவாக்குகிறது எனவே அடுத்த கணக்கிற்கு செல்வோம் எனவே v1 மற்றும் v2 ஐ கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இங்கே பார்த்தால் இதுதான் சூப்பர் நோட் இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் இல்லை ஏனெனில் வேண்டும் பயன்படுத்த வேண்டும் ஆகவேதான் இதுபோன்று வரையப்பட்டிருக்கிறது இது உண்மையில் சூப்பர் நோட் இதில் எந்த கரன்ட் நுழைகிறது மற்றும் எந்த கரன்ட் கரன்ட் வெளியேறுகிறது எனவே இந்த விஷயத்தில் என்ன செய்திருக்கிறோம் என்பதை கவனிப்போம் அதற்குச் செல்வதற்கு முன் இதை நினைவில் வைக்கவும் இது சூப்பர் நோட் இது உண்மையில் சூப்பர் நோட் இது சூப்பர் நோட் என்பதால் 2 V வோல்டேஜ் சோர்ஷ் இந்த இரண்டு நான்ரெஃபெரென்ஸ் நோட் க்கு இடையில் உள்ளது எனவே இந்த விஷயத்தில் 5 ஆம்பியர் கரண்ட் சூப்பர் நோட் க்குள் நுழைகிறது இந்த 10 ஆம்பியர் கரண்ட் சூப்பர் நோட் ஐ விட்டு வெளியேறுகிறது இது நோட் 1 இது சூப்பர் நோட் ஐ விட்டு வெளியேறும் கரண்ட் என்றும் சொல்லுங்கள் இதை I1என்று எடுத்துக்கொள்வோம் எனவே KCL சமன்பாட்டை எழுதினால் KCL ஐ பயன்படுத்தினால் இந்த 5 ஆம்பியர் கரண்ட்நுழைகிறது எனவே 5 ஆம்பியர் இந்த கரண்ட் சூப்பர் நோட் க்குள் நுழைகிறது ஆனால் கரண்ட் i1 i2மற்றும் 10 ஆம்பியர் அனைத்தும் சூப்பர் நோட் யை விட்டு வெளியேறுகிறது எனவே i1 i2 10 எனவே சூப்பர் நோட் ஐ விட்டு இந்தI1வெளியேறுகிறது i2வெளியேறுகிறது 10 ஆம்பியர் கரன்ட்டும் வெளியேறுகிறது இது அம்புக்குறி கீழ்நோக்கி காட்டுகிறதுஇது மேல்நோக்கி உள்ளது எனவே அது நுழைகிறது எனவே ri1 i2 5 இப்போது i1 என்றால் என்ன i2 என்றால் என்ன I1ஐப் பார்த்தால் அது அடிப்படையில் v1 0 ஏனெனில் இது ஒரு நோட் அது ரெஃபெரென்ஸ் நோட் v 0 என்பது 0 ஆகும் எனவே i1 v1- 0 2 அதுதான் I1 இதேபோல் இந்த i2 இது வோல்டேஜ் v2அது ரெஃபெரென்ஸ் நோட்எனவே வோல்டேஜ் 0 I2 v2 0 4 ஆகும் ஏனெனில் ரெசிஸ்டன்ஸ் 4 ஆகும் எனவே i2 v2 4 அதாவது அதாவது இங்கே i1 i2 க்கு பதிலாக எழுதினால் i1 v1 2 i2 v2 4 v1 2 v2 4 5 மேலும் அதை எளிமைபடுத்தினால் 2 v1 v2 20 இதை கவனித்துப்பார்த்தால் இது KCL ஆகும் எனவே இறுதியில் அது 2 v1 v2 20 என்று வருகிறது இந்த விஷயங்கள் அனைத்தும் அங்கு விளக்கியவை அனைத்தும் இங்கே எழுதப்பட்டுள்ளன எனவே இதை எளிமைப்படுத்தினால் அது 2 v1 v2 20 ஆக இருக்கும் இது சமன்பாடு 1 இது KCL க்குசூப்பர் நோட்ற்கு கே எல் பயன்படுத்தும்போது இவ்வாறு சமன்பாடு 1 இப்போது அது இரண்டாவது சமன்பாடு க்கு செல்வோம் இப்போது சர்க்யூட் ல் கே எல் ஏனென்றால் சூப்பர் நோட் ல் கே எல் ஐயும் பயன்படுத்த வேண்டும் எனவே இது நோட்1 ஆகும் இது நோட் 2 எனவே அந்த ரெஃபெரென்ஸ் நோட் களைப் பொறுத்தவரை இந்த வோல்டேஜ் இந்த வோல்டேஜ் நோட் 1 இல்v1என அழைக்க வேண்டும் இது க்ரௌண்ட் எனவே வோல்டேஜ் v2 இது v2 ஆகும் எனவே இது இடையில் உள்ளது இந்த வோல்டேஜ் சோர்ஸ் உள்ளது இது 2 வோல்ட் இது 2 வோல்ட் இது நோட் 1 மற்றும் இது நோட் 2 ஆகும் எனவே இங்கே கடிகார திசையில் கே எல் பயன்படுத்தலாம் பின்னர் - பிறகு V2 பிறகு v2 v1 0 பின்னர் அது எதிர்கொள்ளும் எனவே 2 பிறகு v2 பிறகு - எனவே 0 அதாவது v2 v1 2 இந்த சூப்பர் நோட் யின் காரணமாக வரும் நிலையான சமன்பாடு இது அதனால் இது v1 v2 2 அல்லது v2 v1 2 எனவே இந்த 2 சமன்பாட்டை 1 மற்றும் சமன்பாடு 2 அதைத் தீர்க்கவும் பின்னர் அந்த v1 7 33 வோல்ட் மற்றும் V2 5 33 வோல்ட் 8 Ω ரெசிஷ்டன்ஸ் அதாவது 8 Ω மின்தடை சூப்பர் நோட் ல் இணைக்கப்பட்டுள்ளதால் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது எனவே இது சுவாரஸ்யமானது மீண்டும் சர்க்யூட் க்கு செல்லலாம் எனவே இந்த சர்க்யூட் க்கு வந்தால் அது 8 Ω ரெசிஷ்டன்ஸ் மின்தடை அந்த சூப்பர் நோட் க்கு குறுக்கே இணைக்கப்பட்டுள்ளது எனவே உண்மையில் எந்த விளைவையும் v1 v2 ல் ஏற்படுத்தாது அதாவது சூப்பர் நோட் ல் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது எனவே இது சூப்பர் நோட் க்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று அழைக்கப்படுகிறது எனவே அடுத்தது 3 எனவேபடம் 3 இல் காட்டப்பட்டுள்ள சர்க்யூட்ல் i1 i2மற்றும் i3ஐதீர்மானிக்கவும் நோட் வோல்டேஜ் முறையைப் பயன்படுத்தி எனவே I1 I3ஐ கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் நான் சொல்லட்டும் இங்கே எந்த மின்உறுப்பு இல்லை எனவே அடிப்படையில் இது ஒரு பொதுவான நோட் ஏனெனில் மின்உறுப்பு இங்கே அல்லது இங்கே இல்லை மின் உறுப்பு எதுவும் இங்கே இல்லை இது ஒரு பொதுவான நோட் அதாவது 10 40 Ω மற்றும் அனைத்து 3 ஆம்பியர் இவை அனைத்தும் இந்த மின்தடையங்கள் மற்றும் இண்டிபெண்டென்ட் கரண்ட் சோர்ஸ் அனைத்தும் இணையாக இணைக்கப்பட்டுள்ளன எனவே 10 Ω 40 Ω மின் உறுப்பு இருக்கும்போது i1 i2மற்றும் i3ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அந்த விஷயத்தில்எனவே இதை மிக எளிமையாக தீர்க்க வேண்டும் அது எனவே 50 வோல்ட் சோர்ஷ் இது உள்ளது இந்த பக்கம் 3 ஆம்பியர் எனவே இந்த விஷயத்தின் நோக்கத்திற்காக இந்த சர்க்யூட் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது இது ஓரே ஒரு ஏனெனில் எந்த மின் உறுப்பும் இங்கே இல்லை அடிப்படையில் இது ஒரு இந்த பக்கம் 50 வோல்ட் மற்றும் இது i1 இந்த கரண்ட் I2ஐ எடுத்துள்ளேன் இந்த கரண்ட்i3மற்றும் இது 3 ஆம்பியர் எனவே அதை எவ்வாறு தீர்ப்பது எனவே முதல் விஷயம் என்னவென்றால் அந்த i1 என்ன என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் i1இன் எக்ஸ்ப்ரசன் என்னஏனெனில் நோட் 1 இல் KCL ஐப் பயன்படுத்த வேண்டும் எனவே முதலில் I1என்ன என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே கே எல் ஐ நோட் 1 இல் பயன்படுத்தினால் அது i1 ஆகும் கரன்ட்i1நுழைகிறது பின்னர் இந்த 3 ஆம்பியர் இது ஒரு ஒற்றை நோட் எனவே இந்த 3 ஆம்பியர் மின்னோட்டமும் அதில் நுழைகிறது ஏனெனில் இது ஒரு நோட் இதில் 3 ஆம்பியர் கரண்ட் நுழைகிறது இதை நான் எழுதவில்லை இதை இப்படிச் செய்தால் அது இது போன்ற ஒன்றாக இருக்கும் எனவே இது நோட் இது வோல்டேஜ் சோர்ஷ் 10 Ω இல் பின்னர் இங்கேயும் உள்ளது மற்றொரு 40 Ω இணைக்கப்பட்டுள்ளது மேலும் கரண்ட்சோர்ஸ் இணைக்கப்பட்டுள்ளது கரண்ட்சோர்ஸ் இது 3 ஆம்பியர் ஆகும் எனவே இது உண்மையில் நோட் 1 ஆகும் இந்த கரண்ட் i2 இந்த கரண்ட் i3மற்றும் இந்த 3 ஆம்பியர் கரண்ட் இந்த விஷயம் எனவே அதுதான் விஷயம்அதாவது ஒரு ஒற்றை நோட் இது ஒற்றை நோட் அதாவது இங்கே KCL ஐப் பயன்படுத்தினால் பின்னர் அது i1 ஆக இருக்கும் இந்த கரண்ட் நோட் 1 இல் நுழைகிறது இது 3 ஆம்பியர் கரண்ட் அதாவது இதுதான் இந்த 3 ஆம்பியர் கரண்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் இணைக்கப்பட்டுள்ளன பின்னர் I1 3 இந்த 2 கரண்ட் நோட் 1 நுழைகிறது மற்றும் i2மற்றும் i3வெளியேறுகிறது எனவே i2 i3 இப்போது கேள்வி i எப்படி கண்டுபிடிப்பது என்பதுதான் எனவே i1 ஐக்கண்டுபிடிப்பதற்காக முந்தைய 2எடுத்துக்காட்டுக்குச்சொன்னேன்இதைப் புரிந்துகொள்வதற்காகவே எழுதுகிறேன் இது இது 50 வோல்ட் மற்றும் 5 Ω ரெசிஷ்டன்ஸ் கொண்டுள்ளது இந்த 5 Ω ரெசிஷ்டன்ஸ் கரண்ட் i1 ஆகும் இந்த வோல்டேஜ் v1 எனவே இந்த ரெஃபெர்ன்ஸ் ஐப் பொறுத்தவரை v1 v1உண்மையில் 10Xi2 ஆனால் இதை எழுத மாட்டேன் எடுக்க வேண்டும் எப்போதும் ரெஃபெர்ன்ஸ் நான்ரெஃபெர்ன்ஸ் என்று சொல்ல வேண்டும் எடுக்க வேண்டும் இது v1 வோல்டேஜ் இது க்ரௌண்ட் மற்றும் சர்க்யூட்இது போன்றது எனவே இது v1 எனவே v1 10 x I2 ஆனால் நேரடியாக எடுத்துக் கொண்டால் இந்த v1 இதுபோன்றது எனவே இப்போது கே எனவே இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் அது 5 X i1 இந்த 5 i1 v1 ஆக இருக்கும் பின்னர் - டெர்மினல் முதலில் வரும் எனவே 50 0 அதாவது இங்கே எழுதுகிறேன்அதாவது i1 50 v1 5 ஆக இருக்கும் இது I1 எனவேI1 50 v1 5 ஆக இருக்கும் பல பராமீட்டர்கள் உள்ளன எனவே பல ரெசிஸ்ட்டர்கள் மதிப்புகள் பின்னர் கரண்ட் சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ் current source voltage source இது போன்றவை எழுதும்போது ஒவ்வொரு சாத்தியத்தையும் கவனிக்கவோ அல்லது குறிப்பிட்ட எண் மதிப்புகளில் சில பிழைகள் ஏற்படலாம் அது ஏதேனும் இருந்தால் இந்த வீடியோவில் பார்க்கும்போது தயவுசெய்து எனக்குத் தெரியப்படுத்துங்கள் அங்கே ஒரு பிழை உள்ளது ஆனால் ஒவ்வொன்றையும் கவனித்து எழுதினாலும் தவறு இருக்க வாய்ப்புள்ளது எனவே இது i1 எனவே இங்கே i1 அதாவது 50 v1 5 3 i2 எனவே i2 v110 ஆகும் இது v1வோல்டேஜ் மற்றும் இது 10 Ω ரெசிஸ்ட்டன்ஸ்resistance எனவே i2 v1 10 i2 v1 10 ஏனென்றால் ரெஃபெரென்ஸ் வோல்டேஜ் 0 அடிப்படையில் v1 - 0 10 அது v1 10 அதேபோல் i3 i3 அதே நோட் 1 i3 v1 0 v1 40 இது KCL ஈக்வேசன் பிறகு v1 கொண்டு மாற்றவேண்டும் அதனால் இந்த அனைத்து சமன்பாடு வருகிறது இது v1 v1 ஐ எளிதில் தீர்க்க முடியும் எனவே இப்போது இதுவரை எழுதியவை அதற்குச் செல்லும் எனவே அதே சமன்பாட்டைப் பார்த்தால் நான் சொன்னவாறு இந்த வடிவத்தில் வைக்கிறேன் நீங்களும் இதை எழுதலாம் அதே வடிவத்தில் கிடைக்கும் ஏனெனில் இது 50 v1என்று எழுதலாம் இந்த எல்லாவற்றையும் இடது கைப்பக்கம் கொண்டு வந்தால் இந்த சமன்பாடு இப்படி இருக்கும் v110 v1 4 இது 1 வது சமன்பாடு இதோடு 50 v1 5 3 I v1 10 v1 40 எல்லாவற்றையும் ஒரே பக்கமாக கொண்டுவந்தால் இப்படி வரும் அதை தீர்த்தால் v1 40 வோல்ட் என்று கிடைக்கும் ஆகவே i1 i2 i3 ஆகியவற்றை சுலபமாக கணக்கிடலாம் i1 50 v1 5 50 40 5 2 ஆம்பியர் i2 v1 0 40 10 4 ஆம்பியர் i3 40 40 1 ஆம்பியர் இது தான் பதில் படிப்படியாக நாம் கஷ்டமான கணக்குகளை எடுக்கலாம் ஆகவே இங்கே படம் 3 10 ல் காட்டப்பட்டுள்ள சர்க்யூட் ல் நோட் வோல்டேஜ் 5 Ω ரெசிஸ்ட்டரில் வெளியேற்றப்படும் பவர் என்ன என்பதை கண்டறியவும் இந்த சர்க்யூட் ல் கரண்ட் செல்லும் திசைகள் குரிக்கப்பட்டுள்ளது இது i1 இது i2 அது டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் அது 8 ix இது தான் உண்மையில் ix இது டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஆகவே அது 8 ix இந்த கரண்ட் i3 இந்த கரண்ட் i4 மேலும் செல்வதற்கு முன்பாக இந்த கரண்ட் i1 எப்படி கண்டறிவதுஇங்கே உள்ளது இது வோல்டேஜ் v1 இது தான் வோல்டேஜ் v1 இது ரெஃபெரென்ஸ் நோட் இந்த இடத்தில் KCL நோட் 1ல் பயன்படுத்தலாம் நீங்கள் i1 ஐ v1 பதங்களில் எழுதவேண்டும் இது 20 வோல்ட் v1 20 x i3 அதாவது Ωs விதி ஆனால் வோல்டஜ் பதங்களில் எழுதவேண்டும் இந்த லூப் ல் KVL பயன்படுத்தலாம் இந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது 2 i1 கிடைக்கும் ஏனென்றால் 2 X i1 இது அங்கே டெர்மினல் முதலில் வருகிறது அது எனவே 2X i1 இது புரியக்கூடியதுதான் 2 X i1 v1 பிறகு 20 0 ஏனென்றால் டெர்மினல் முதலில் வருகிறது அது 0 என்னவென்றால் i1 20 v1 2 இது தான் i1 க்கான ஈக்வேசன் இவ்வாறு தான் கண்டுபிடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் தீர்க்க முடியாது எல்லாம் இங்கே குறிக்கப்பட்டுள்ளது நீங்கள் செய்யவேண்டியதெல்லாம் நோட்1 நோட்2 ல் KCL பயன்படுத்தவேண்டும் அதேபோல் இங்கே உள்ள இந்த 8 volt பற்றி சொல்கிறேன் இது இந்த வோல்டேஜ் v2 இது க்ரௌண்ட் என்றால் இது இது க்ரௌண்ட் இப்போதும் கடிகார சுற்று திசையில் செல்லலாம் அல்லது எதிர் கடிகார சுற்று திசையில் எளிமையாக இருப்பதற்காக கரண்ட் செல்லும் திசையிலேயே இந்த லூப் எடுத்துக்கொள்வோம் இவ்வாறு எடுத்துக்கொள்வோம் பின்னர் இது எளிமையாக இருக்கும் இந்த வோல்டேஜ் v2 ஆகும் இது இது எதிர் கடிகார சுற்று திசையில் செல்வோம் பதில் ஒரேவிதமாகத்தான் வரும் அது 2x i2 மாற்றாக கடிகார சுற்று திசையில் நீங்கள் எடுத்தால் அடையாளம் மாற்றவேண்டும் 2 x i2 இந்த v2 அது டெர்மினல் முதலில் வருகிறது எனவே அது v2 பின்னர் டெர்மினல் அடிப்படையில் அது டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஷ் So if you make it V 0 0 8 ix இது டிபெண்டென்ட் வோல்டேஜ் சோர்ஷ் கரன்ட் இல்லைகுழப்பம் வரவேண்டாம் எனவே 8 ix 0 டெர்மினல் முதலில் வருகிறது 2 i2 v2 ஏனென்றால் நோட்2 v2 8 ix 0 i2 8 x ix v2 2 இப்போது நீங்கள் i1 என்ன என்று பார்க்கலாம் அதை எப்படி கண்டுபிடிப்பது என்று சொல்லியிருக்கிறேன் அதே போல் i2 பின்னர் i3 இது ரெஃபெரென்ஷ் லோட் வோல்டேஜ் நீங்கள் எழுதலாம் i3 v1 20 இதுதான் i3 i4 v2 10 இவை i1 i2 i3 i4 எல்லாவற்றையும் v1 மற்றும் v2 கொண்டு எழுதினோம் ஏற்கனவே பார்த்தோம் அடுத்ததாக ix இந்த ix என்பது நோட்1 லிருந்து நோட்2 க்கு செல்கிறது எனவே ix v1 v2 5 ஏனென்றால் இங்கே ரெசிஸ்டன்ஷ் 5 Ω உள்ளது இந்த ix இங்கே பதிவிடலாம் எளிமைப்படுத்தலாம் மற்றவை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எப்படி தீர்ப்பது என்று காட்டுகிறேன் ஆகவே நோட் 1 ல் i1 i3 ix நோட் 1 ல் KCL பயன்படுத்தவேண்டும் இதுதான் I1 இதுதான் நோட் 1 இதை முதலில் சுத்தம் செய்துவிடுகிறேன் தவறுதலாக வேறு ஒன்றுக்கு சென்றுவிட்டோம் இது தான் நோட் 1 KCL பயன்படுத்தினால் i1 i3 ix இது நோட்1 ல் அதேபோல் நோட்2 KCL பயன்படுத்தினால் இந்த கரன்ட் உள்ளே வருகிறது இந்த இரண்டும் வெளியே செல்கிறது i2 ix உள்ளே வருகிறது மற்றும் i4 வெளியே செல்கிறது எனவே ix i2 i4 இந்த 2 ஈக்வேசன் எழுதவேண்டும் பின்னர் v1 மற்றும் v2 பதங்களில் எழுதவேண்டும் ஆகவே நோட்1ல் i1 i3 ix எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இங்கே அதை போடுங்கள் அதேபோல் நோட்2 ல் i4 ix i2 எல்லாம் விளக்கியுள்ளேன் அது நீல வண்ணத்தில் உள்ளது அங்கே எழுதுங்கள் ix v1 v2 5 ix அங்கே எழுதுங்கள் எனவே ஈக்வேஷன் 2 மற்றும் 3 லிருந்து v1 1 6 v2 இது ஈக்வேஷன் 4 இப்போது ஈக்வேஷன் 1 4 ஐ தீர்க்கலாம்இதுதான் this is ஈக்வேஷன் 1 ஐ v1 மற்றும் v2 கொண்டு ஈக்வேஷன் 14 ஐ தீர்க்கவும் v1 16 volt மற்றும் v2 10 volt மற்றும் ix v1 v2 5 அந்த சர்க்யூட் லிருந்து 1 2 ஆம்பியர் என்று கிடைக்கும் மற்றும் பவர் i2 x r 1 22 x 5 2 watt இது தான் விடை அடுத்து 3 11 படத்தில் உள்ள சர்க்யூட் ல் நோட் வோல்டேஜ் கண்டுபிடிக்க வேண்டும் பாருங்கள் இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் 1 ஆம்பியர் அது நோட் 1 ல் நுழைகிறது ஒரு வோல்டஜ் சோர்ஸ் 10 volt மற்றும் இது நோட் 3 இது ரெஃபெரென்ஸ் நோட் இங்கே v 0 0 எனவே நேரடியாக v 3 10 volt ஆகவே v 3 10மற்றொன்று v2 இவைஎல்லாம் கரன்ட் i2 i1 i3 i4 KCL ஐ நோட் 1 ல் பயன்படுத்தலாம் 1 ஆம்பியர் கரன்ட் வருகிறது i1 i2 வெளியேறுகிறது எனவே i1 i2 1 இது ஒரு ஈக்வேஷன் அதேபோல் இந்த நோட் ல் KCL பயன்படுத்தலாம் i1 கரண்ட் இந்த பாதையில் செல்கிறது i1 கரண்ட் நோட்2 ல் நுழைகிறது i3 i4 வெளியேறுகிறது i1 i3 i4 அடுத்ததாக i2 i2 என்ன என்று கண்டறிவோம்நீங்கள் பார்த்தால் i1 v1 v2 5 இது தான் i1 அடுத்து i2 i2 v1 v 3 2 2 Ω ரெசிஸ்டன்ஷ் உள்ளது அதாவது v 3 10 volt i2 v1 10 2 எனவே i2 v1 10 2 பிறகு I3 இது நோட்2 ல் இருந்து நோட்3 க்கு செல்கிறது i3 v2 v 3 10 v 3 10 volt ஆகவே v2 10 10 இது தான் i3 எல்லா ஈக்வேஷன்களும் கிடைத்துவிட்டது இப்போது தீர்வுக்கு செல்லலாம் v 3 10 volt நோட் 1 ல் i1 i2 1 நான் சொன்னபடி i1 i2 ஆகியவற்றுக்கு மாற்றாக பதிவிடுங்கள் i2 v1 10 2 ஆகவே உங்களுக்கு ஒரு ஈக்வேஷன் கிடைக்கும் 0 7v1 0 2 v2 6 இது நோட் 2 ல் i1 i3 i4 i1 v1 v2 5 v2 10 10 i4 v2 5 இது தான் i4 இது v2 மற்றும் ரெஃபெரென்ஸ் நோட் i4 v2 5 0 5 v2 1 ஈக்வேசன் 12 இதனை தீர்த்தால் v1 10 32 volt v2 6 13 volt என்று கிடைக்கும் அடுத்து இந்த 3 12 படத்தில் உள்ள சர்க்யூட்டின் நோட் வோல்டேஜ் கண்டறிய வேண்டும் இந்த சர்க்யூட்டில் கரன்ட் சோர்ஷ் உள்ளது 10 ஆம்பியர் இது v1 v2 v 3 இந்த இடத்தில்கூட நோட்1 ல் KCL பயன்படுத்தலாம் அதேபோல் i1 v1 v 3 20 i2 v1 v2 5 நீங்கள் இதை செய்ய முடியும் அதேபோல் i3 v 3 v2 10 இதுவும் சுலபம் தான் அதேபோல் i5 v 3 5 ஏனென்றால் ரெஃபெரென்ஸ் நோட் ரெஃபெரென்ஸ் நோட் 0 i5 v 3 5 அதேபோல் i4 v1 10 இங்கே 10 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் உள்ளே வருகிறது ஆகவே KCL இந்த இடத்தில் பயன்படுத்தலாம் இந்த புள்ளியில் இந்த கரண்ட் வெளியேறுகிறது இந்த கரண்ட் ம் வெளியேறுகிறது இந்த கரண்ட் ம் வெளியேறுகிறது ஆகவே அடிப்படையில் KCL பயன்படுத்தினால் i1 i2 i4 0 இது நோட் 1 ல் மற்றும் i1 i2 i3 சுலபமாக v1 v2 v 3 கொண்டு மாற்றாக எழுதலாம் அதேபோல் நோட்2 ல் KCL பயன்படுத்தினால் இந்த மூன்று கரண்ட் i2 i3 மற்றும் 10 இந்த நோட் ல் நுழைகிறது அதாவது i2 i3 10 0 பின்னர் இங்கே நோட் 3 ல் KCL பயன்படுத்தினால் இந்த i1 இந்த நோட் ல் உள்ளே வருகிறது மற்ற இரண்டு கரண்ட் வெளியேறுகிறது எனவே i3 i5 எனவே i1 i3 i5 ஆகவே இவையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இவை நீங்கள் மேலும் அறிந்துகொள்ள உதவும் விளக்கங்கள் நீங்கள் நோட்1 ல் இப்படி நேரடியாக எழுதலாம் i1 i2 i4 0 நீங்கள் i1 i2 மற்றும் i4 v ஐ வைத்து எழுதலாம் எனவே இந்த ஈக்வேஷன் அவ்வாறே நோட் 2 ல் i2 i3 10 0இதையெல்லாம் அதில் போடுங்கள் இது மற்றொரு ஈக்வேசன் எளிமைப்படுத்தினால் கிடைப்பதாகும் நோட் 3 ல் i1 i3 i5 உங்களுக்கு i1 i3 தெரியும் உங்களுக்கு மற்றொரு ஈக்வேசன் கிடைக்கும் ஈக்வேசன் 1 2 3 ஆகியவற்றை தீர்த்தால் நீங்கள் கிரேமர்ஸ் ரூல்Cramer's rule அல்லது வேறு முறைகளில் தீர்க்கலாம் v1 45 45 volt என்று கிடைக்கும் v2 72 73 volt மற்றும் v 3 27 27 volt உங்களுக்கு புரிகிறதென்று நம்புகிறேன் இதே விஷயங்கள் தான் சிங்கிள் பேஸ் மற்றும் 3 பேஸ் சர்க்யூட் க்கு பயன்படுத்துவோம் இப்போது தெளிபடிக்கும்போது மிகவும் எளிமையாக இருக்கும்